வெற்றிடத்தின் அளவீடு எனவே இதுவரை வளிமண்டல அழுத்தம் மொத்த அழுத்தம் ஆகியவற்றைக் கண்டோம் இப்போது வெற்றிடத்தின் அளவீட்டுக்குச் சென்றுள்ளோம் எனவே வெற்றிடம் அளவிடுதல் என்பது வளிமண்டலத்திற்குக் கீழே உள்ள அழுத்தமானது குறைந்த அழுத்தம் அல்லது வெற்றிட அழுத்தம் என பொதுவாக அழைக்கப்படுகிறது இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் வெற்றிடம் என்ற சொல் குறிப்பிடப்படும்போது அதன் கேஜ் அழுத்தம் எதிர்மறையாக இருக்கும் கேஜ் அழுத்தம் எதிர்மறையாக இருக்கும்போது அது வெற்றிடம் என அழைக்கப்படுகிறது இருப்பினும் வளிமண்டல அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் பொழுது மொத்த அழுத்தம் நேர்மறையாக இருக்கும் நடுத்தர அழுத்தத்தை விட குறைந்த அழுத்தத்தை அளவிடுவது மிகவும் கடினம் எனவே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அதிக அழுத்தம் அளவிடுவது மிகவும் எளிதானது அதுவே வளிமண்டல அழுத்தத்தின் படி பார்த்தால் குறைவான அழுத்தத்தை அளவிடுவது எப்போதும் கடினம் மெக்லியோட் கேஜ் இது கம்பிரஷன் கேஜ் என்றும் அழைக்கப்படும் இது வெற்றிட அளவீட்டுற்கு பயன்படுத்தப்படுகிறது குறைந்த அழுத்த வாயுவை சுருக்கி அதன் அழுத்தத்தை அளவிட வேண்டும் அழுத்தப்பட்ட வாயு ஒரு கேபில்லரி குழாயில் சுருக்கப்படுகிறது அழுத்தமானியில் பாதரசத்தின் உயரத்தை அளவீட்டு வெற்றிட அழுத்தம் ஆனது அளவிடப்படுகிறது இந்த அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு விளக்கு உள்ளது அதில் ஒரு கேபில்லரி குழாய் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் உங்களிடம் ஒரு அளவிட வேண்டிய வெற்றிடம் உள்ளது இதுவும் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது அதில் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது இது கேபில்லரி A உள்ளது பின்னர் உங்களிடம் B உள்ளது பின்னர் உங்களிடம் C உள்ளது C நகரும் பொருளாகும் மற்றும் இங்கே O என்னும் நுழைவாயில் உள்ளது உங்களிடம் உள்ள வெற்றிடத்தை இங்கே செலுத்தி அளவிட முயற்சிக்கிறீர்கள் மெக்லியோட் கேஜ் பாயலின் விதியின் அடிப்படையில் செயல்பட்டு கூறுவதாவது ஒரு கன அளவு கொண்ட குறைந்த அழுத்த வாயுவை சுருக்கி அதிக அழுத்தம் உண்டாகும்போது இறுதியாக கணக்கிடப்பட்ட கன அளவு மற்றும் அழுத்தம் ஆனது ஆரம்பத்தில் உள்ள அழுத்தம் மற்றும் கன அளவுக்கு சமமாக இருக்கும் என்ற பாயலின் விதிப்படி செயல்படுகிறது எனவே V1 என்பது 'O' க்கு மேலே கேபில்லரி A இல் உள்ள பல்பின் கன அளவு என்றால் P1 என்பது B மற்றும் C உடன் இணைக்கப்பட்ட அமைப்பில் உள்ள வாயுவின் அறியப்படாத அழுத்தம் பின் பக்கம் பார்த்தால் அழுத்தம் D உடன் B மற்றும் C இணைக்கப்பட்டுள்ளது தெரியும் P2 என்பது குழாய் வாயு அழுத்தப்பட்ட பிறகு உள்ள அழுத்தம் மற்றும் V2 என்பது குழாயில் வாயு அழுத்தப்பட்ட பிறகு உள்ள கன அளவு எனவே P1V1P2V2 கேபில்லரி குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு a எனவும் மற்றும் A மற்றும் B நீள குழாய்களில் உள்ள மட்டத்தின் வேறுபாடு h எனவும் கொண்டால் பின்னர் V2 ah h என்பது P1 மற்றும் P2 இன் வேறுபாடு அதாவது h P2 P1 எனவே அதை மீண்டும் சமன்பாடுகளில் வைக்கலாம் V1 க்கும் a க்கும் உள்ள விகிதம் அழுத்த விகிதம் என அழைக்கப்படுகிறது 'a' என்பது மிகச் சிறியதாக இருப்பதனால் கேபில்லரி குழாயின் உள்ளே பாதரசம் ஒட்டிக்கொண்டிருக்கும் இது அதிகபட்ச அழுத்த விகிதத்தை கொடுப்பதற்கு கட்டுப்பாட்டை விதிக்கிறது எனவே a என்பது மிகச் சிறியதாக இருக்க முடியாது எனவே இது மிகவும் சிறியதாக இருப்பதனால் அதன் அமைப்பானது தோல்வியடைகிறது

எனவே இதன் மூலம் வெற்றிட அழுத்தத்தை அளவிட முயற்சி செய்யலாம் மற்றொன்று பிரானி கேஜ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு வெப்பம் ஆன கம்பி வாயு அறையில் வைக்கப்படும் போது அந்த வாயுவின் வெப்பம் கடத்தும் திறன் அதன் அழுத்தத்தை பொருத்து மாறுபடும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பிரானி கேஜ் வேலை செய்கிறது பிரானி கேஜ் மிகக் குறைந்த வெற்றிட அழுத்தத்தை அளவிட மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அதிநவீன கருவிகளில் நாங்கள் எப்போதும் பிரானி கேஜ்யை பயன்படுத்துகிறோம் பிரானி கேஜ் வாயு அறையில் ஒரு சூடான கம்பி வைக்கப்படும் போது வாயுவின் அழுத்தத்தை பொருத்து அதன் வெப்ப கடத்துத்திறன் மாறுபடுகிறது எனவே இது கம்பியிலிருந்து வாயுவிற்கு செலுத்தப்படும் ஆற்றல் பரிமாற்றம் வாயுவின் அழுத்தத்திற்கு விகிதாசாரமாகும் இது இன்றும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகிறது கம்பியின் வெப்பநிலையை நிலையாக வைத்து கம்பிக்கு வழங்கப்பட்ட வெப்ப ஆற்றலை மாற்றலாம் மற்றும் வாயுவின் அழுத்தம் மாறுபடும் இதனால் அழுத்த அளவீட்டு முறையை வழங்குகிறது நான் மீண்டும் சொல்கிறேன் இது அதிகமான பயன்பாடுகளில் உபயோகிக்கும் ஒரு முக்கியமான கேஜ் ஆகும் இதன் வேலை செய்யும் கொள்கையானது வாயு அறையில் ஒரு சூடான கம்பி வைக்கப்படும் போது அதன் வெப்ப கடத்துத்திறன் வாயுவின் அழுத்தத்தை பொருத்து மாறுபடும் மூன்று பண்புக்கூறுகள் அதாவது மின்னோட்டத்தின் அளவு மின்சாரம் எதிர்ப்பின் அளவு மற்றும் வெப்பம் வெளியேற்றப்படும் விகிதம் இது மூன்றும் மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது செலுத்தப்படும்போது கம்பியின் வெப்பநிலையை நிர்வகிக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் மூலம் இரண்டு இழைகளின் ரெசிஸ்டன்ஸ் அளவிடப்படுகிறது இந்த சர்க்யூட் சில குறிப்பிட்ட அழுத்தத்தில் சமநிலையில் உள்ளது மற்றும் மற்ற அழுத்தங்களில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் மின்னோட்டமானது பயன்படுகிறது இதுவும் மிக முக்கியமானது எனவே இங்கே ஒரு பிரானி கேஜ் வெற்றிடம் உள்ளது ஒரு சுற்றுபாலம் உள்ளது அதில் ஒரு சூடுபடுத்தப்பட்ட இழை உள்ளது எனவே நீங்கள் ஒரு நிலையான வெப்பத்தை அளவிட முயற்சி செய்கிறீர்கள் அல்லது முயற்சிக்கிறீர்கள் வெப்பத்தை மாற்றவும் அல்லது மின்னழுத்தத்தை அளவிடவும் முயற்சிக்கிறீர்கள் ஆகவே எதுவாக இருப்பினும் நல்லதே எனவே பிரானி உடன் சுற்றுப்புற வெப்பநிலைக்கு இழப்பீடாக ஒரு வெற்றிடம் இருப்பதை இங்கே காணலாம் எனவே இங்கே சூடான பொருள் ஒன்று உள்ளது அந்தப் பொருளில் சூடான வெளிப்புறம் ஒரு வோல்ட்மீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் அது மற்றொரு சூடான உறுப்பு உடன் இணைக்கப்படுகிறது இந்த பாதை தான் சீல் செய்யப்பட்ட வெளியேற்ற பாதை ஆகும் எனவே உங்களிடம் ரேசிஸ்டன்ஸ் உருவாக்கம் மற்றும் அதனை பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் உள்ளது எனவே சுற்றுப்புற வெப்பநிலை மாற்றத்திற்கான இழப்பீட்டுடன் இந்த பிரானி கேஜ் நீங்கள் காண்கிறீர்கள் அடுத்தது அயனியாக்கம் கேஜ் யைப் பற்றி பார்க்கலாம் அயனியாக்கம் கேஜ் நடுத்தர மற்றும் உயர் வெற்றிட அழுத்த அளவீட்டு இருக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த அளவீடுகள் நடுநிலை வாயு மூலக்கூறுகளை நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டு அல்லது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன அயனியாக்கம் என்றால் என்ன நான் 2 மின் கம்பிகளை எடுத்துக் கொள்கிறேன் அது நேர்மறை மற்றும் எதிர்மறை அதை ஒரு கொள்கலனுக்குள் வைத்து மின்சாரத்தைப் செலுத்துகிறேன் எனவே இவ்வாறு அயனியாக்கம் நடத்தப்படுகிறது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு நடுநிலை வாயு மூலக் கூறுகளை நேர்மறையாக சார்ஜ் ஆக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது இந்த கேஜ் தெர்மோ அயனிக் கேஜ் என்று அழைக்கப்படும் இதில் உள்ள வெப்பமான இழை அல்லது பொருளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது உமிழப்படும் எலக்ட்ரான்களை தெர்மியன்கள் அல்லது வெப்பமாக உமிழப்படும் அயனி எனவும் அழைக்கப்படுகின்றன தெர்மியன் உமிழ்வின் கொள்கையானது மின்னணு வெற்றிட குழாய்களில் பயன்படுத்தப்படுகிறது டங்ஸ்டன் இழையை மிக அதிக மின்சாரத்தை அனுப்பி அதிக வெப்ப நிலைக்கு வெப்ப படுத்தினால் போதுமான ஆற்றலைப் பெற்ற எலக்ட்ரான் வெளி பகுதிக்கு சென்று விடும் சூடான கேத்தோடு அயனியாக்கம் கேஜ் தெர்மோ அயனிக் கத்தோடில் இருந்து எலக்ட்ரான்களை உமிழ்கிறது அது ஒரு மின்சார புலம் உருவாக்குகிறது எனவே அவர்கள் எதைச் சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்றால் இது எதிர்மறையானது இது நேர்மறையானது எனவே இது ஒரு வெற்றிடத்திற்குள் உள்ளது மற்றும் நீங்கள் நிறைய மின்னழுத்தம் சரியான மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே அயனியாக்கம் நடக்கிறது இந்த அயனியாக்கம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது எனவே நான் செய்வது என்னவென்றால் அதைச் சுற்றி ஒரு காந்த சுருள் அல்லது மின்சாரபுலம் வைக்க முயற்சித்தேன் இந்த எலக்ட்ரான்கள் வாயு மூலக்கூறுகளுடன் மோதி அவற்றை அயனியாக்குகின்றன இழைக்கு அனோட் எதிர்மறை ஆற்றலாகவும் மற்றும்கிரிட் நேர்மறை இழை ஆற்றலாகவும் உள்ளது வாயு மூலக்கூறுகள் வெப்பபடுத்தப்பட்ட இழையிலிருந்து வெளிப்படும் எலக்ட்ரான்களுடன் மோதி பிறகு அயனியாக்கமாக ஆகிறது பாசிட்டிவ் அயனிகள் நெகட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்ட அனோட் ஐ நோக்கி நகர்கின்றன இவ்வாறு ஒரு அயனியாக்கம் செய்யப்பட்ட மின்னோட்டம் சுற்று வழியாக பாய்கிறது இது கேஜ் ல் முழுமையான அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது

சாதாரண மற்றும்கிரிட் சுற்றில் சுற்று மின்னோட்டம் அல்லது மின்னணு மின்னோட்டம் இருக்கும் வரை முழுமையான வாயு மாறாமல் செயல்பட்டு அயனியாக்கம் மின்னோட்டத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் ட்ரையோடு இணைப்பில் பயன்படுத்தப்படும் இழை தூய அல்லது தோரியட் டங்ஸ்டன் அல்லது பிளாட்டினம் அலாய் மூலம் தயாரிக்கப்பட்டு மேலும் அதில் பேரியம் மற்றும் ஸ்ட்ரோண்டியம் ஆக்சைடு பூசப்படுகிறது எனவே வெற்றிட அளவீட்டு கேஜ் தயாரிக்க இந்த உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றொரு கேஜ் நட்ஸன் கேஜ் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாதனம் மிகக் குறைந்த அழுத்தங்களை அளவிட பயன்படுகிறது இதில் அளவிடப்படும் அழுத்தமானது வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வேன்கள் மற்றும் சூடான தட்டுகளுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்படும் மூலக்கூறு அடர்த்தியின் நிகர வேகத்தின் செயல்பாடாகும் எனவே இந்த கொள்கையின் அடிப்படையில் நுட்சன் கேஜ் வேலை செய்கிறது இதில் அளவிடப்படும் அழுத்தமானது வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள வேன்கள் மற்றும் சூடான தட்டுகளுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்படும் மூலக்கூறு அடர்த்தியின் நிகர வேகத்தின் செயல்பாடாகும் இவ்வாறு வாயுவின் வெப்பநிலையை அழுத்தத்துடன் தொடர்புபடுத்தலாம் நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு படத்தை வரைகிறேன் இது இழையின் மறை தோற்றமாகும் எனவே இங்கே தட்டு1 வேன் 1 மற்றும் வேன்2 தட்டு 2 வேன் 2 முதல் ஒன்றுமேலும் நான் இங்கே தட்டு இணைத்தேன் எனவே தட்டு1 ஆனது பின்னால் உள்ளது தட்டு2 முன்னோக்கியும் மற்றும் வேன் ஆனது பின்னால் உள்ளது எனவே இங்கே கண்ணாடி உள்ளது மற்றும் ஒரு அளவு குறிக்கப்பட்ட அளவை உள்ளது இது ஒரு அளவு நுட்சன் கேஜ் எவ்வாறு செயல்படுகிறது எனவே நுட்சன் கேஜ்ன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் அது முழுமையான அழுத்தத்தைத் தருகிறது மற்றும் அதை அளவீடு செய்ய தேவையில்லை அவை மிக அதிக அழுத்த சூழலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உயர் அழுத்த அளவீடுகளுக்கு குறிப்பிட்ட சாதனங்களைப் பயன்படுத்துவது அவசியமாயிற்று பிரபலமான சாதனம் ஆனா இந்த பிரிட்ஜ்மேனைப் கேஜ் பயன்படுத்தி 1 லட்சம் வளிமண்டலம் வரை உயர் அழுத்தத்தை அளவிடமுடியும் ரேசிஸ்டன்ஸ் மாற்றத்தை அளவிடுவதற்கு வழக்கமான பிரிட்ஜ் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன இது செலுத்தப்பட்ட அழுத்தத்தின் அடிப்படையில் அளவீடு செய்யப்படுகிறது மற்றும் சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுவது யாதெனில் கருவி பழையது ஆகும் போது பிரிட்ஜ்மேனுக்கு அடிக்கடி அளவுத்திருத்தம் தேவைப்படுகிறது முந்தைய நுட்சன் கேஜ் எந்த அளவுத்திருத்தமும் தேவையில்லை

இப்போது வரை நாம் பார்த்தது திரவ ஓட்ட அளவீட்டின் ஒரு ஊடகமான காற்று மட்டுமே இப்போது திரவத்தைக் காண முயற்சிப்போம் ஒரு ஓட்டத்தின் வேகத்தை அளவிட திரவ ஓட்ட அளவீடு மூலம் செய்ய முடியுமானால் ஒரு மேற்பரப்பு மிதவைகளின் முன்னேற்ற நேரத்தை குறிக்கிறது தோராயமாக மேற்பரப்பு வேகத்திலிருந்து சராசரி வேகத்தை கணக்கிடமுடியும் உதாரணமாக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும் போது அதன் மேலே ஒரு சிறிய காகிதத்தை வைத்தீர்கள் நீங்கள் அதன் ஓட்ட வேகநேரத்தை கணக்கிட செய்யலாம் இப்போது அது தொடங்குகிறது பின்னர் நீங்கள் 100 மீட்டர் தூரத்திற்கு பிறகு நீரின் வேகத்தை கணக்கிட முயற்சியுங்கள் எனவே அதைத்தான் நாங்கள் சொல்ல முயற்சிக்கிறோம் திரவத்தின் வேகம் காண அதன் மேற்பரப்பில் வேகத்தில் ஏற்படும் நேரத்தின் மூலம் கணக்கிடலாம் சராசரி ஓட்டத்தின் வேகம் மேற்பரப்பு வேகத்திலிருந்து தோராயமாக கணக்கிட முடியும் உப்பு வளைகுடா ஊசி முறை இதற்கு ஒரு சிறிய அளவு உப்பு கரைசல் மட்டுமே தேவைப்படுகிறது கையில் எடுத்துச் செல்லும் கடத்தும் மீட்டர் மற்றும் ஸ்டாப்வாட்ச் மூலம் செய்ய முடியும் எனவே உப்பு கரைசலின் அளவிடப்பட்ட அளவு V ஆகும் பொதுவாக ஒரு நதி சிறிய ஆற்றிலிருந்து ஒருவேளை 1 லிட்டர் அல்லது அதற்கும் குறைவான நீரோட்டம் கடத்துத்திறன் இதுதான் எனவே திரவ ஓட்டத்தை கணக்கிட கடத்துத்திறன் 5 விநாடிகள் மற்றும் 10 வினாடிகள் நேர இடைவெளியில் T என்பதை எடுக்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டின் மூலம் ஓட்டத்தை கொடுக்க முடியும் ஓட்ட விகிதம் Q V u × Cu T ×∑Ci−Co திரவ ஓட்டத்தை கண்காணிக்கும் மீயொலி முறையின் பயன்பாடானது இதில் ஒரு மீயொலி டிரான்ஸ்யூசர் உள்ளது மற்றும் அதன் மறு புறம் ஒரு ரிசீவர் உள்ளது எனவே இந்த வேகத்துடன் பார்த்தால் அலைவீச்சு ஒலி பயணிக்கும் திசையானது வேகத்துடன் பயணித்து மற்றும் மீண்டும் வருகிறது எனவே பீச் மற்றும் பிடிப்பு உடன் நாம் வேகம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் ஒலி அலை அப்ஸ்ட்ரீமில் இருந்து கீழ்நிலை நிலையத்திற்கு பரவும்பொழுது ஒலி அலை பயணிக்கும் முறையானது அப்ஸ்ட்ரீமுக்கு செல்வதை விட கீழ் நிலையத்திற்கு வேகமாக சென்று விடும் இந்த நேர வேறுபாடு நீர் வேகத்தை கணக்கிட பயன்படுத்தப்படுகிறது பல சாத்தியமான பிழைகள் இதில் ஏற்படலாம் ஆனால் இன்னும் மக்கள் ஒரு பால்பார்க் உருவத்திற்காக இதைச் செய்கிறார்கள் பொதுவான சோதனையாக குழாயில் நிலையான ஓட்டத்தை திரவ இயக்கவியல் மக்கள் மிகவும் செய்கிறார்கள் அழுத்தம் வீழ்ச்சி என்பது வேகத்தின் இரு மடங்கு எனவே ஒரு சராசரி நிலையானது சராசரி ஓட்டத்தின் போது ஸ்கொயர் வேகத்தின் செயல்பட்டு சராசரி மதிப்பைக் குறித்து ஸ்கொயர் இல்லாத சராசரி வேகத்தைப் பொறுத்தது எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் நாம் கண்டது அழுத்தம் அளவீட்டு மனோமீட்டர் வகைகள் டிரான்ஸ்யூட்டர்களின் வகைகள் மற்றும் வெற்றிடத்தின் அளவீடு இவ்வனைத்தும் மறுபரிசீலன் செய்யப்படும் அங்கே திரவ ஓட்ட அளவீடும் உள்ளது ஆனால் நாங்கள் வெற்றிடத்திற்கு மட்டுமே இங்கு பார்க்கிறோம் அழுத்தம் அளவீட்டு மனோமீட்டர்களின் வகை பல்வேறு வகையான டிரான்ஸ்யூசர் கேஜ்களின் வகை மற்றும் வெற்றிடத்தின் அளவீடுகள் இந்த விரிவுரையின் உள்ளடக்கமாகும்